டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் பதினேழாவது மாட்யூலுக்கு வரவேற்கிறோம் முந்தைய மாட்யூலிலிருந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனைப் பற்றி விவாதிக்கிறோம் இது ஐந்து மாட்யூல்கள் சீரிஸில் இரண்டாவது மாட்யூல் ஆகும் இப்போது இதை நாம் விவாதிப்போம் ரிலேஷனல் டிசைனின் அடிப்படை அம்சங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பஃஸ்ட் நார்மல் பார்ம் அட்டாமிக் டொமைன்கள் பற்றி ஆய்வு செய்துள்ளோம் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சி ஐப் பற்றி அறிமுகம் செய்துள்ளோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் நோஷனை பயன்படுத்தி டீகம்போசிஷன் மூலம் நல்ல டிசைன் எவ்வாறு செய்யப்படலாம் என்பதைப் பார்க்கலாம் மேலும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் தியரியை இன்னும் முறையாக அறிமுகப்படுத்துவோம் இதில் நாம் விவாதிப்பது அவ்வளவுதான் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பயன்படுத்திச் செய்யும் டீகம்போசிஷன் என்றால் என்ன என்பதே நாம் முதலில் பார்க்கும் விஷயம் நாம் ஏற்கனவே பார்த்த பஃஸ்ட் நார்மல் பார்மின் பாய்ஸ் கோட் நார்மல் பார்மைப் பார்க்கலாம் நார்மல் பார்ம்கள் ரிலேஷனல் ஸ்கீமாவால் ஸடிஸ்ஃபை ஆகும் ஒரு வகையான ப்ராப்பர்ட்டிகளின் செட்டாகும் அவை ஸடிஸ்ஃபை அடைந்தால் அந்த ரிலேஷனல் ஸ்கீமா டிசைனில் என்ன நடக்கலாம் அல்லது நடக்காது என்பதில் சில கியாரண்டிகள் உள்ளன பாய்ஸ் கோட் 1NF க்கு அப்பாற்பட்ட ஒரு எளிய வகை நார்மல் பார்மாகும் F ஐப் பொறுத்து நாம் F ஐ கணக்கிடுகிறோம் இது ஒரு க்ளோஸர் க்ளோஸர் இல் உள்ள அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளில் நமக்கு ஒரு α → β என்ற டிபென்டென்சி இருந்தால் இயற்கையாகவே α ⸦ R β ⸦ R முக்கியமானது என்னவென்றால் க்ளோஸர் இல் உள்ள ஒவ்வொரு பங்க்ஷனல் டிபென்டென்சியும் ட்ரிவியல் ஆக இருக்க வேண்டும் அதாவது வலது புறம் ⸦ இடது புறம் அல்லது இடது புற α சூப்பர் கீயாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா பாய்ஸ் கோட் நார்மல் பார்ம்மில் இருக்கும் எனவே அந்த வகையான பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மட்டுமே சாத்தியமாகும் வேறு எந்த பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் சாத்தியமில்லை ரிலேஷனல் ஸ்கீமா R அவற்றை ஸடிஸ்ஃபை செய்தால் அது பாய்ஸ் கோட் நார்மல் பார்மில் இருப்பதாகக் கூறுகிறோம் கடந்த முறை நாம் பார்த்த கம்பைன்ட் ரிலேஷன் இன்ஸ்ட் டெப்ட் inst dept ஸ்கீமாவைப் பார்த்தால் நிச்சயமாக இது பாய்ஸ் கோட் நார்மல் பார்ம்மில் இல்லை என்பதை அறிவோம் ஏனெனில் இந்த ஸ்கீமாவில் ஹோல்ட்ஸ் ஆகும் பங்க்ஷனல் டிபென்டென்சி ஒரு ட்ரிவியல் டிபென்டென்சி அல்ல மேலும் டிபார்ட்மென்ட் நேம் ஒரு சூப்பர் கீ அல்ல எனவே இது பி சி என் எஃப் இல் இல்லை ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா பி சி என் எஃப் இல் இல்லை எனில் இயல்பாகவே கேள்வி என்னவென்றால் நாம் அதை பி சி என் எஃப் ஆக மாற்ற முடியுமா என்பதே அந்த ப்ராசஸ் டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஆகும் எனவே நாம் என்ன செய்கிறோம் அட்ரிபியூட் செட்டை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டதாக பிரிக்கிறோம் நான் ட்ரிவியல் பங்க்ஷனல் டிபென்டென்சி α → β வைக் கொண்ட ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா நம்மிடம் உள்ளது என்று இங்கே கூறுவோம் இங்கே α ஒரு சூப்பர் கீ அல்ல எனவே இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சியைப் பொறுத்தவரை ரிலேஷனல் ஸ்கீமா பி சி என் எஃப் இல் இல்லை எனவே R ஐ இரண்டு செட்டுகளாக டீகம்போஸ் செய்யலாம் ஒன்று α Ս β செட் இந்த இரண்டு அட்ரிபியூட் செட்களின் யூனியன் U β α டிஃபரென்ஸ் எடுத்து R லிருந்து அகற்றுவதின் விளைவாக இரண்டாவது செட் வித் ரெஸ்பெக்ட் டு பங்க்ஷனல் டிபென்டென்சி இந்த இரண்டு ரிலேஷனல் ஸ்கீமாக்கள் பாய்ஸ் கோட் நார்மல் பார்மில் இருக்கும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் α டிபார்ட்மென்ட் நேம் என்றால் β பில்டிங் பட்ஜெட் நம்மிடம் டிபார்ட்மென்ட் நேம் → பில்டிங் பட்ஜெட் உள்ளது α → β இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது இன்ஸ்ட் டெப்ட் inst dept ஆல் ஸடிஸ்ஃபை ஆகவில்லை எனவே அதை α U β ஆக மாற்றுவோம் α U β என்பது இந்த ரிலேஷனல் ஸ்கீமா மற்றும் நாம் R β α செய்கிறோம் இயற்கையாகவே இது β மற்றும் இது α என்றால் β α பில்டிங் பட்ஜெட் ஆகும் ஏனெனில் டிபார்ட்மென்ட் நேம் β வில் இல்லை இது பில்டிங் மற்றும் பட்ஜெட் ஐக் கொண்ட ஒரு செட் ஆகும் நாம் R இலிருந்து அதை அகற்றினால் ஐடி நேம் சாலரி மற்றும் டிபார்ட்மென்ட் நேம் தக்கவைக்கப்படுகிறது ஆனால் பில்டிங் மற்றும் பட்ஜெட் அகற்றப்படும் எனவே இந்த நான்கு பெயர்களைக் கொண்ட மற்றொரு ரிலேஷனல் ஸ்கீமாவை நாம் பெறுகிறோம் மேலும் இது பங்க்ஷனல் டிபென்டென்சி ஐடி டிடெர்மினன்ட் ஐ வைத்திருக்கிறது R1 மற்றும் R2 வில் வெவ்வேறு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் உள்ளன வித் ரெஸ்பெக்ட் டு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் R1 பி சி என் எஃப் இல் உள்ளது ஏனெனில் டிபார்ட்மென்ட் நேம் சூப்பர் கீ மற்றும் பிரைமரி கீ வித் ரெஸ்பெக்ட் டு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் R2 பி சி என் எஃப் ல் உள்ளது ஏனெனில் ஐடி ஒரு கீ எனவே வித் ரெஸ்பெக்ட் டு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் ஒரிஜினல் கம்பைன்ட் ரிலேஷனல் ஸ்கீமா BCNF இல் இல்லை என்பதை நம்மால் காண முடிகிறது ஆனால் நாம் இந்த டீகம்போசிஷனைச் செய்யும்போது பி சி என் எஃப் இல் இருக்கும் இரண்டு ஸ்கீமாகளைப் பெறுகிறோம் இது அடிப்படை ப்ராசஸ் நார்மல் பார்ம் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் வெவ்வேறு நோஷனைப் பொறுத்து இந்த கன்வெர்ஷன்கள் எவ்வாறு செய்யப்படலாம் என்பதைப் பார்ப்போம் ஆனால் இதுதான் ஒரு ஸ்கீமாவை ஒரு நார்மல் பார்மாக மாற்றுவதற்கான அடிப்படை அஃப்ரோச் ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் பங்க்ஷனல் டிபென்டென்சி கன்ஸ்ட்ரைண்ட்களை வெவ்வேறு இன்ஸ்டன்ஸில் சரிபார்க்க வேண்டுமா என்பதே பொதுவாக பல ரிலேஷனுக்கிடையில் α மற்றும் β வின் அட்ரிபியூட்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டால் பங்க்ஷனல் டிபென்டென்சி α β வை சரிபார்க்க கடினமாக இருக்கும் அவை உண்மையா என்பதை நாம் எவ்வாறு சரிபார்க்கலாம் நாம் ஒரு காஸ்ட்லி ஜாயின் ஆபரேஷனைச் செய்யாவிட்டால் α உடன் பொருந்தக்கூடிய இரண்டு டப்பிள்கள் உண்மையில் β உடன் பொருந்துகின்றன என்பதை நாம் எவ்வாறு சரிபார்ப்பது டீகம்போசிஷன் மூலம் கிடைத்த ரிலேஷன்களின் டிபென்டென்சிகளை மட்டுமே டெஸ்ட் செய்து அதனுடன் அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் உள்ளன என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வாறு ஒரு டிசைனுக்கு வர வேண்டும் என்பதே நமது நோக்கம் எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான சூழ்நிலை ஆகும் நாம் ஒரு ரிலேஷனை டீகம்போஸ் செய்து பல ரிலேஷனல் ஸ்கீமாவை பெறுவோம் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு ஸ்கீமாவிற்கும் பல டிபென்டென்சிகள் இருக்கும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் அந்த ரிலேஷனல் ஸ்கீமாவின் அட்ரிபியூட்களை மட்டுமே கொண்டிருந்தால் அவை மிக எளிதாக டெஸ்ட் செய்யப்படலாம் மேலும் அனைத்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் ஹோல்ட்ஸ் என்பதை உறுதிசெய்ய இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் செட் முந்தைய செட்டின் க்ளோஸர்க்கு சமமானதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாம் அடைந்துள்ள டீகம்போசிஷன் டிபென்டென்சி ப்ரிசர்விங் ஆகும் ஏனெனில் நாம் உண்மையில் திறம்பட கம்ப்யூட் செய்ய முடியும் இது டிபென்டென்சி ப்ரிசர்விங் ஏனென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட ரிலேஷனையும் சரிபார்ப்பதன் மூலம் ஒவ்வொரு டிபென்டென்சியும் ஸடிஸ்ஃபை அடைகிறதா என்பதை நம்மால் திறம்பட கம்ப்யூட் செய்ய முடியும் ஆனால் யதார்த்தத்தின் துரதிர்ஷ்டவசமான பகுதி என்னவென்றால் ஒரு பாய்ஸ் கோட் நார்மல் பார்ம் டிபென்டென்சி ப்ரீசர்விங் டீகம்போசிஷன் ஐ அடைய சாத்தியமில்லை நாம் பார்த்த இன்ஸ்டரக்டர் டிபார்ட்மென்ட் உதாரணத்தில் சில சந்தர்ப்பங்களில் அது சாத்தியம் ஆனால் அது எப்போதும் சாத்தியமில்லை எனவே நமக்கு பொதுவாக மற்றொரு வீக் பார்ம் தேவைப்படுகிறது இது தர்ட் நார்மல் பார்ம் என்று அழைக்கப்படுகிறது அதை இப்பொழுது பார்ப்போம் தர்ட் நார்மல் பார்மில் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாவின் அனைத்து அட்ரிபியூட்கள் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர்க்கு சொந்தமான அனைத்து டிபென்டென்சிகள் ஆகியவற்றிற்கு இந்த பின்வரும் கண்டிஷன்ஸ் இருக்க வேண்டும் டிபென்டென்சி α → β ட்ரிவியல் ஆகவோ அல்லது α R இன் சூப்பர் கீயாகவோ அல்லது β - α R இன் கேண்டிடேட் கீயாகவோ இருக்க வேண்டும் நமக்கு அது ஏன் தேவை என்பது மிகவும் தெளிவாக இல்லை அது மெதுவாகத் தெரிய வரும் பி சி என் எஃப் இல் நமக்கு இல்லாத கண்டிஷன் இதுதான் எனவே இயற்கையாகவே முதல் இரண்டு கண்டிஷன்ஸ் அடிப்படையில் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா பி சி என் எஃப் இல் இருந்தால் அது அவசியம் 3என் எஃப் இல் உள்ளது ஆனால் ரிவெர்ஸ் அல்ல என்று நாம் எப்போதும் சொல்லலாம் மூன்றாவது கண்டிஷன் காரணமாக சில ஸ்கீமாக்கள் 3என் எஃப் இல் இருக்கலாம் β - α R க்கான கேண்டிடேட் கீயில் உள்ளது ஆனால் அது பி சி என் எஃப் பார்மில் இல்லை மேலும் β α இல் உள்ள அட்ரிபியூட்கள் சில கேண்டிடேட் கீயில் இருக்க வேண்டும் ஒரே கேண்டிடேட் கீயில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவை சில கேண்டிடேட் கீயில் இருந்தால் 3 என் எஃப் கண்டிஷன் ஸடிஸ்ஃபை அடையும் எனவே ஒரு ரிலேஷன் பி சி என் எஃப் இல் இருந்தால் அது 3 என் எஃப் இல் இருக்கும் அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே மூன்றாவது கண்டிஷன் பி சி என் எஃப் ஐ மினிமலி ரிலாக்ஸ் செய்து டிபென்டென்சி ப்ரிசர்விங் இருப்பதை உறுதிசெய்கிறது இதைப் பற்றி அதிகமாக நாம் பின்னர் பார்ப்போம் நாம் இங்கே ஒரு ரிலாக்ஸ்டு நார்மல் பார்மின் கான்செப்டை அறிமுகப்படுத்தியுள்ளோம் R என்பது ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா F என்பது பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட் நார்மலைசேசனின் குறிக்கோள் என்னவென்றால் ரிலேஷனல் ஸ்கீமா R ஒரு நல்ல பார்மில் உள்ளதா என்பதைத் தீர்மானிப்பதே அதாவது தேவையற்ற ரிடன்டன்சி கொண்டிருக்கக்கூடாது என்பதாகும் லாஸ்லெஸ் ஜாயின் ஐச் செய்தால் தகவல்களைப் பெறுவது சாத்தியமில்லை எனவே ஒரு ரிலேஷனல் ஸ்கீமா நல்ல பார்மில் இல்லை என்றால் நல்ல பார்மில் இருக்கும் வகையில் அதை டீகம்போசிஷன் மூலம் N ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாற்றலாம் டீகம்போசிஷன் ஒரு லாஸ்லெஸ் ஜாயின் ஐ கொண்டுள்ளது இதன்மூலம் இதிலிருந்து நாம் ஒரிஜினல் ரிலேஷன் ஐ திரும்பப் பெற முடியும் மேலும் டீகம்போசிஷன் டிபென்டென்சிகளை ப்ரிசெர்வ் செய்ய வேண்டும் எனவே அதைத்தான் இனிமேல் குறிவைப்போம் நாம் அதைச் செய்யும்போது பி சி என் எஃப் ஐ விரைவாக மதிப்பீடு செய்வோம் உண்மையில் பி சி என் எஃப் எவ்வளவு நல்லது நம்மிடம் பி சி என் எஃப் இல் ஏதாவது இருந்தால் நாம் எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு ரிலேஷனல் ஸ்கீமாவைப் பார்ப்போம் இது ஒரு நபர் குழந்தையின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் ஆகியவற்றை இணைக்கும் ஐடியா இயற்கையாகவே நபராகிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசிகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் பல குழந்தைகளைக் கொண்டிருக்கலாம் இவை அனைத்தும் ஒரே இன்ஸ்ட்ரக்டருக்கு சொந்தமானவை என்பதைக் காணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ் இது அவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நீங்கள் அதைப் பார்க்க முடியும் இது இங்கே உள்ளது இது இங்கே உள்ளது எனவே இது இங்கே உள்ளது இது இங்கே உள்ளது இரண்டு வெவ்வேறு தொலைபேசி எண்கள் உள்ளன எனவே இங்கே இயற்கையாகவே நாம் பார்க்க வேண்டிய நான்கு காம்பினேஷன்ஸ் உள்ளன இப்போது இந்த ரிலேஷனில் நான் ட்ரிவியல் பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் இல்லை எனவே நான் ட்ரிவியல் பங்க்ஷனல் டிபென்டென்சி இல்லாததால் இந்த ரிலேஷன் இயற்கையாகவே பி சி என் எஃப் பார்மில் உள்ளது நான் ட்ரிவியல் பங்க்ஷனல் டிபென்டென்சி ஒரு ஸ்கீமாவை பி சி என் எஃப் பார்முடன் ஒத்துப்போகாமல் இருக்கச் செய்கிறது அப்படி எதுவும் இல்லை எனவே இது பி சி என் எஃப் பார்மில் உள்ளது ஆனால் திரும்பிச் சென்று நாம் பார்த்த முக்கியமான விஷயத்தைப் பார்த்தால் டேட்டாவின் ஏராளமான ரிடன்டன்சி இருப்பதைக் காண முடியும் அதே டேட்டா பல முறை உள்ளது அதன் விளைவு இன்ஸெர்ஸன் அனோமலியாக இருக்கலாம் அதே இன்ஸ்டரக்டருக்கு ஒரு தொலைபேசி எண்ணைச் சேர்க்க விரும்பினால் இன்ஸ்டரக்டருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதால் நாம் இரண்டு டப்பிள்களைச் சேர்க்க வேண்டும் இன்ஸ்டரக்டருக்கு மூன்று குழந்தைகள் இருந்தால் நாம் மூன்று டப்பிள்களைச் சேர்க்க வேண்டியிருக்கும் இது மெயின்டெயின் செய்யப்படாவிட்டால் நமக்கு எப்போதும் சிரமம் இருக்கும் நாம் பெறும் ரிடன்டன்சி கான்ஸீக்வன்ஸ்களின் அனோமலி காரணமாக இதை டீகம்போஸ் செய்வது நல்லது இதை ஆர்த்தோகனலாக உருவாக்குகிறோம் என்று சொல்லலாம் நாம் குழந்தையின் தகவலை ஐடியுடன் வைத்திருக்கிறோம் தொலைபேசி எண் தகவலை ஐடியில் தனித்தனியாக வைத்திருக்கிறோம் எனவே நாம் அதைச் செய்தால் இதை இந்த முறையில் டீகம்போஸ் செய்ய முடியும் நாம் அந்த டேபிளை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது எனவே இயற்கையாகவே இவை தேவையில்லை இவை நமக்குக் கிடைக்கும் என்ட்ரிஸ் ஆகும் தகவல்களைத் திரும்பப் பெற நாம் உண்மையில் லாஸ்லெஸ் ஜாயின் செய்ய முடியும் என்று நாம் நம்பிக் கொள்ளலாம் பி சி என் எஃப் நமக்கு நல்ல டிசைன்களைத் தர வேண்டிய அவசியமில்லை பி சி என் எஃப் ஐ விட பிற இம்ப்ரூவ்டு நார்மல் பார்ம்களும் உள்ளன என்பதைப் பின்னர் பார்ப்போம் இப்போது டீகம்போஸ் செய்த ரிலேஷன் ஐ தர்ட் நார்மல் பார்மாக மாற்றுவது எப்படி என்பதை முறையாகப் பார்ப்போம் அவற்றை எவ்வாறு மதிப்பிடுகிறோம் என்பதை அறிய பங்க்ஷனல் டிபென்டென்சிகளைப் பற்றி நாம் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை குறித்த முறையான தியரியை இப்போது கொஞ்சம் கருத்தில் கொள்வோம் பின்னர் பி சி என் எஃப் மற்றும் 3 என் எஃப் ஆகியவற்றில் லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் ஐ உருவாக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் ஐ உருவாக்குவோம் மேலும் டீகம்போசிஷன் டிபென்டென்சி ப்ரிசர்விங்கா என்பதை சோதிக்க ஒரு அல்காரிதம் ஐயும் உருவாக்குவோம் விரைவாக ஒரு ரீகேப் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் செட்டைப் பற்றி நாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது அனைத்து லாஜிக்கலி இம்ப்ளைடு டிபென்டென்சிகளும் ஆகும் இப்போது நிச்சயமாக கேள்வி என்னவென்றால் கொடுக்கப்பட்ட ஒரு செட்டின் க்ளோஸர் ஐ நாம் எவ்வாறு கணக்கிடுவது இதைச் செய்ய கண்டறியப்பட்ட நபரின் பெயரால் வழங்கப்படும் ஆம்ஸ்ட்ராங்கின் மூன்று விதிகளைப் பயன்படுத்துகிறோம் முதல் விதி ரிஃப்ளெக்ஸிவிட்டி Β ⸦ α என்றால் பின்னர் α → β எப்போதும் α → β இதுதான் ரிஃப்ளெக்ஸிவிட்டி என்பதாகும் இது ட்ரிவியல் டிபென்டென்சிகளைப் பற்றிக் குறிப்பிடும் வேறு வழி என்பதை நாம் காணலாம் அடுத்த முக்கியமான விஷயம் ஆகுமெண்டஷன் α →β என்றால்பின்னர் γα → γβ γ R இல் உள்ள சில அட்ரிபியூட்களின் செட் ஆகும் பின்னர் γ α → γ β இது பார்க்க மிகவும் எளிதானது α உடன் பொருந்தும் இரண்டு டப்பிள்கள் அவசியம் β உடன் பொருந்த வேண்டும் அது நடந்தால் γ எதுவாக இருந்தாலும் இரண்டு டப்பிள்கள் γ மற்றும் α உடன் பொருந்தினால் நிச்சயமாக அவை γ மற்றும் β உடன் பொருந்தும் ஏனென்றால் α → β மற்றும் γ அதே அட்ரிபியூட்களின் செட் எனவே ஆகுமெண்டஷன் எளிதானது பின்னர் நாம் முன்னர் பார்த்த ட்ரான்சிட்டிவிட்டி α → β மற்றும் β → γ எனில் வெளிப்படையாக α → γ இவையே பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் க்ளோஸர் ஐக் கணக்கிடுவதற்குப் பயன்படுத்தக்கூடிய அடித்தள ரூல்ஸ் ஆகும் இப்போது தியரியை நன்கு புரிந்து கொள்வதற்கு இந்த ரூல்ஸ் நமக்கு அதிகம் இந்த ரூல்ஸ் சவுண்ட் மற்றும் கம்ப்ளீட் சவுண்ட்னெஸ் என்றால் இந்த ரூல்களை நாம் மீண்டும் மீண்டும் டிபென்டென்சிகளின் செட்டில் பயன்படுத்தினால் இவை அனைத்தும் உண்மையில் ஹோல்ட்ஸ் ஆகும் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை உருவாக்கும் என்று அர்த்தம் எனவே இது ஒருபோதும் ஒரு தவறான ஹோல்ட்ஸ் அல்லாத பங்க்ஷனல் டிபென்டென்சியை உருவாக்காது இரண்டாவதாக இவை கம்ப்ளீட் அதாவது இந்த ரூல்களை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினால் எல்லா பங்க்ஷனல் டிபென்டென்சிகளும் இறுதியில் ஜெனெரேட் செய்யப்படும் இந்த மிகவும் ஸ்டராங்கான முடிவு தான் பின்வரும் உதாரணத்தைக் கூற வழிவகுக்கிறது நாம் இங்கே பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் செட்டை கணக்கிடுவோம் செட்டில் ஆறு அட்ரிபியூட்கள் உள்ளன ஆறு வெவ்வேறு பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் உள்ளன க்ளோஸர் இன் சில மெம்பர்களை நாம் அடையாளம் காண்கிறோம் எடுத்துக்காட்டுகள் A → B மற்றும் B → H என்பதைக் காணலாம் எனவே A → H இருப்பதை ட்ரான்சிட்டிவிட்டி மிகத் தெளிவாகக் காட்டுகிறது எனவே க்ளோஸர் இல் இது இருக்க வேண்டும் இதேபோல் நாம் A → C ஐக் காணலாம் இப்போது G உடன் அதை ஆகுமெண்ட் செய்தால் இருபுறமும் G வைக்கப்படுகிறது எனவே AG → CG மற்றும் CG → I என்பது நமக்குத் தெரியும் இந்த இரண்டையும் ட்ரான்சிட்டிவிட்டியால் இணைத்தால் AG → I ஐ கொண்ட புதிய பங்க்ஷனல் டிபென்டென்சியைப் பெறலாம் இந்த முறையில் நாம் அடுத்ததையும் செய்யலாம் எனவே மூன்று ரூல்களைக் கொண்ட ஆம்ஸ்ட்ராங் தியரியின் வெவ்வேறு அப்ளிகேஷன்களால் இன்ஃபெர் செய்யக்கூடிய பல பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை பல வழிகளில் நாம் இன்ஃபெர் செய்ய முயற்சி செய்யலாம் நிச்சயமாக க்ளோஸர் ஐப் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மிக எளிமையான ரெபெடிட்டிவ் அல்காரிதம்களைக் கொண்டிருப்பதாகும் முதல் அல்காரிதம் நம்மிடம் உள்ள பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டிலிருந்து தொடங்கும் க்ளோஸர் கொடுக்கப்பட்ட பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது F க்கு F இருக்க வேண்டும் எனவே F இன் ஆரம்ப வேல்யூவை F ஆக ஆரம்பிக்கலாம் பின்னர் ஒவ்வொரு பங்க்ஷனல் டிபென்டென்சியும் F ஆகும் இதைத்தான் நாம் ரிப்பீட் செய்கிறோம் வெளிப்புற லூப் ஐப் பாருங்கள் F ஐக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கும் ரிஃப்ளெக்ஸிவிட்டி மற்றும் ஆகுமெண்டஷன் ஆகியவற்றைப் பயன்படுத்தி F இல் பங்க்ஷனல் டிபென்டென்சியைச் சேர்க்கிறோம் ஒரே பங்க்ஷனல் டிபென்டென்சி உருவாக்கப்பட்டு பல முறை சேர்க்கப்படுவது ஒரு பொருட்டல்ல F என்பது ஒரு செட் இது இயற்கையாகவே டூப்ளிகேட்ளை அகற்றும் ரிஃப்ளெக்ஸிவிட்டி மற்றும் ஆகுமெண்டஷன் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கு மட்டும் பொருந்தும் ஆனால் ட்ரான்சிட்டிவிட்டி இரண்டு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளுக்கு பொருந்தும் எனவே ஒவ்வொரு ஜோடி பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை ட்ரான்சிட்டிவிட்டியால் இணைக்க முடியுமா என்பதை நாம் சரிபார்க்கிறோம் அவை அவ்வாறு செய்தால் அதிலிருந்து வரும் பங்க்ஷனல் டிபென்டென்சி க்ளோஸர் F இல் சேர்க்கப்படும் நினைவில் கொள்ளுங்கள் மேலும் மேலும் நாம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை சேர்த்தால் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆக்சியம் ரூல்களைப் பயன்படுத்துவதற்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கும் டிபென்டென்சிகள் தொடர்ந்து சேர்க்கப்படும் ஆனால் இறுதியில் F மாறாத ஒரு பாய்ண்டை அடையும் அதை அடைந்தால் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் பெறப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் அதுவே நம் இறுதி செட் ஆகும் ஆம்ஸ்ட்ராங் ரூல்களின் அடிப்படையில் அதாவது ஆம்ஸ்ட்ராங் ஆக்ஸியம்ஸ் அடிப்படையில் நாம் டிரைவ்ட் ரூல்கள் பலவற்றை உருவாக்க முடியும் என்பதை நாம் பார்க்கலாம் அவற்றில் சில இங்கே காட்டப்பட்டுள்ளன உதாரணமாக α → β மற்றும் α → γ ஹோல்ட்ஸ் என்றால் α → β மற்றும் γ ஹோல்ட்ஸ் ஆகும் இது யூனியன் செட் என்று அழைக்கப்படுகிறது ஒரே இடது புற அட்ரிபியூட் கொண்ட இரண்டு பங்க்ஷனல் டிபென்டென்சிஸ் இருந்தால் அவற்றின் வலது புற அட்ரிபியூட்களின் யூனியன் ஐ நாம் எடுக்கலாம் அந்த பங்க்ஷனல் டிபென்டென்சி வெளிப்படையாக இருக்கும் இதை நிரூபிப்பது ட்ரிவியல் α → β γ எனில் α→ β ஹோல்ட்ஸ் மற்றும் α → γ ஹோல்ட்ஸ் ஆகும் இது டீகம்போசிஷன் என்று அழைக்கப்படுகிறது U வின் மறுபக்கமும் ட்ரிவியல் ஏனெனில் α → β γ என்றால் இரண்டு டப்பிள்கள் α அட்ரிபியூட்களுடன் பொருந்தினால் அவை β மற்றும் γ அட்ரிபியூட்களுடன் பொருந்தும் வெளிப்படையாக நாம் முதல் பகுதியை எடுத்துக் கொண்டால் நாம் α → β பெறுவோம் இரண்டாம் பகுதியை எடுத்துக் கொண்டால் நமக்கு α → γ கிடைக்கும் எனவே இது ஒரு காம்போசிஷன் ரூல் மூன்றாவது சுவாரஸ்யமானது இது சூடோ ட்ரான்சிட்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது α → β மற்றும் γ β → δ வைத்திருந்தால் α γ → δ பெறுவோம் அதைப் பெறுவது கடினம் அல்ல ஏனென்றால் இதை வைத்திருந்தால் நாம் இருபுறமும் γ வை ஆக்மென்ட் செய்யலாம் எனவே நமக்கு βγ கிடைக்கிறது β γ → δ இருக்கிறது நாம் இந்த இரண்டையும் ட்ரான்சிட்டிவிட்டி அடிப்படையில் இணைத்தால் நமக்கு α γ → δ கிடைக்கும் இது சூடோ ட்ரான்சிட்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே நாம் ட்ரான்சிட்டிவிட்டியில் மற்றொரு அட்ரிபியூட் சேர்க்கிறோம் பெரும்பாலும் இந்த கூடுதல் ரூல்களைப் பயன்படுத்தினால் க்ளோஸர் செட்டை விரைவாகப் பெறலாம் முதலில் ஒரு அட்ரிபியூட் செட்டைக் கொடுத்தால் அவற்றின் க்ளோஸர் ஐக் கணக்கிட்டோம் நாம் கண்ட இரண்டாவது கான்செப்ட் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் செட்டைக் கொடுத்தால் அவற்றின் க்ளோஸர் ஐக் கணக்கிட்டோம் இப்போது நமக்கு அட்ரிபியூட்கள் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் கீழ் அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் ஐ டிஃபைன் செய்ய விரும்புகிறோம் பங்க்ஷனல் டிபென்டென்சி F இன் க்ளோஸர் F ஆல் குறிக்கப்படுகிறது பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் கீழ் α அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் α மூலம் குறிக்கப்படுகிறது F இன் கீழ் அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் α வால் பங்க்ஷனலி டிடெர்மைன் செய்யப்படும் அட்ரிபியூட்களின் செட் ஆகும் எனவே பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் கீழ் α வால் பங்க்ஷனலி டிடெர்மைன் செய்யப்படும் அனைத்து அட்ரிபியூட்களும் α இன் மெம்பர் ஆகும் பின்வரும் எளிய அல்காரிதம் மூலமாக க்ளோஸர் ஐ இயற்கையாகவே கணக்கிடலாம் இதன் ரிசல்ட்டை க்ளோஸர் செட் என்று சொல்லலாம் ரிசல்ட்டை α உடன் துவங்கலாம் ஏனெனில் ரிஃப்ளெக்ஸிவிட்டியின் படி நிச்சயமாக α முழுதும் α க்கு சொந்தமானது பின்னர் ஒவ்வொரு β → γ பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கும் ரிசல்ட்டில் β ஒரு சப்குரூப் ஆக உள்ளதா என்று சரி பார்க்க வேண்டும் சப்குரூப் என்றால் α → β என்று பொருள்படும் தற்போதைய அட்ரிபியூட்களின் செட் தான் ரிசல்ட் ஆகும் ரிசல்ட் α பங்க்ஷனலி டிடெர்மைன் செய்யும் அனைத்து அட்ரிபியூட்களின் செட்டாகும் ஆகவே β என்பது ஒரு சப்குரூப்பாக இருந்தால் அவசியமாக α → β இதன் விளைவாகும் மேலும் β→γ ட்ரான்சிட்டிவிட்டியால் கம்பைன் செய்யப்படுகிறது எனக்கு α→γ தெரியும் α → γ பங்க்ஷன் என்றால் அது ரிசல்ட்டில் வர வேண்டும் ஸ்டேட்மென்ட் சரியாகச் சொல்வது இதுதான் ரிசல்ட்டை எடுத்து α ஐச் சேர்த்து பின்னர் γ அட்ரிபியூட்களின் செட்டைச் சேர்க்கவும் அதை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் F இல் உள்ள எல்லா பங்க்ஷனல் டிபென்டென்சி வரை இயற்கையாகவே நாம் அதைச் செய்வோம் ரிசல்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் எதிர்கால அனைத்து ஐட்ரெஷன்களுக்கும் எந்த மாற்றமும் இருக்காது என்பதை நாம் அறிவோம் அப்போது நாம் ஒரு நிலையான பாய்ண்டை அடைவோம் எனவே அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் பெறப்பட்டதாக அறிவிக்கிறோம் இந்த க்ளோஸர் மிகவும் சுவாரஸ்யமானது அதே அட்ரிபியூட் செட் மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சி செட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு எடுத்துக்காட்டைக் காட்டுகிறோம் AG அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் ஐ பெற நாம் முயற்சிக்கிறோம் ஆரம்பத்தில் AG AG ஆக இருக்கும் இப்போது A → C என்பதால் அதே செட்டில் C சேர்க்கப்படும் என்று நாம் சொல்ல முடியும் நாம் A → B ஐப் பார்த்தால் B இந்த செட்டில் சேர்க்கப்படும் எனவே இந்த முதல் ஐட்ரெட்டிவ் லூப்புக்குப் பிறகு நாம் ABCG என முடிவைப் பெறுவோம் ABCG இருந்து அடுத்த ஐட்ரெஷனைப் பார்க்கிறோம் என்றால் CG → H CG என்பது ஒரு சப்குரூப் என்பதால் H செட்டுக்குள் வருகிறது I செட்டுக்குள் வருகிறது ஏனெனில் CG → I இந்த கட்டத்தில் இது இறுதியாக முடிவடைகிறது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் எல்லா அட்ரிபியூட்களும் சேர்க்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம் எனவே க்ளோஸர் இன் பை ப்ராடக்ட்டாக இது மற்றொரு தகவலை நமக்குத் தருகிறது என்பதை நாம் காணலாம் AG இன் க்ளோஸர் என்பது அனைத்து அட்ரிபியூட்களாகும் எனவே AG ஒரு கீ அதாவது AG → ABCGHI என்பதால் இது ஒரு கீயாக இருக்க வேண்டும் AG இன் அர்த்தம் என்ன இதன் பொருள் AG→ ABCGHI இந்த க்ளோஸர் செட்டில் நிறைய மதிப்புமிக்க இன்பார்மேஷன் இருப்பதைக் காண்போம் AG ஒரு கேண்டிடேட் கீ என்று நாம் கூறலாம் இதன் காரணமாக AG ஒரு சூப்பர் கீயா இல்லையா என்பதையும் சரிபார்க்கலாம் நாம் செய்ய வேண்டியது AG யிலிருந்து சில மெம்பர்களைக் கைவிடுவதுதான் நாம் G ஐ கைவிட்டு A → R என்பதைச் சரிபார்க்கிறோம் அதாவது A R ஆ இல்லையா என்பதைச் சரிபார்க்கிறோம் AG இலிருந்து A ஐ கைவிட்டு G → R என்பதைச் சரிபார்க்கிறோம் அதாவது G R ஆ இல்லையா என்பதைச் சரிபார்க்கிறோம் இதன் மூலம் அட்ரிபியூட்களின் செட் ஒரு கீயா இல்லையா என்பதை எளிதாக டிடெர்மைன் செய்ய முடியும் நாம் இப்போது பார்த்த அட்ரிபியூட் க்ளோஸர் ஐப் பயன்படுத்த பல வழிகள் உள்ளன ஏதாவது ஒன்று ஒரு சூப்பர் கீயா என்பதை தீர்மானிக்க இது உதவுகிறது இதை பயன்படுத்தி பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை நாம் சரிபார்க்கலாம் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி α→ β ஹோல்ட்ஸா என்பதைச் சரிபார்க்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் α ஐ கணக்கிட்டு β சப்குரூப்பா என்பதை சரிபார்க்கவும் அப்படி இருந்தால் நிச்சயமாக ஹோல்ட்ஸ் ஆகும் அது இல்லையென்றால் அது ஹோல்ட்ஸ் இல்லை எனவே இது எளிமையான மற்றும் பயனுள்ள டெஸ்ட் ஆகும் F இன் க்ளோஸர் ஐக் கண்டுபிடிக்க பயன்படுத்த முடியும் உதாரணமாக R இன் ஒவ்வொரு γ சப்குரூப்பிற்கும் γ ஐ நாம் கண்டறிந்தால் அது γ இன் அட்ரிபியூட் செட்டின் க்ளோஸர் ஆகும் பின்னர் ஒவ்வொரு γ சப்குரூப்பிற்கும் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி γ → S உள்ளது என்பதை நாம் அறிவோம் இது நமக்குத் தெரிந்த அல்லது வெவ்வேறு பார்ம்ங்களில் செய்யப்படும் அதே ஸ்டேட்மென்ட் ஆகும் அட்ரிபியூட்களின் க்ளோஸர் என்பது ஒரு நல்ல கான்செப்ட் ஆகும் இது பல வழிகளில் நாம் விளையாட உதவுகிறது பின்னர் நார்மலைசேஷன்க்கான பல அல்காரிதம்களை நாம் பார்ப்போம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் மற்றும் மிகவும் ப்ராக்டிக்கல்லான அட்ரிபியூட்களின் க்ளோஸர் அல்காரிதம்ஸ் ஆகிய இரண்டையும் பற்றிய நோஷனை எவ்வாறு எபக்ட்டிவாக பயன்படுத்துகிறோம் சுருக்கமாக இந்த மாட்யூலில் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் கான்டெக்ஸ்டில் நல்ல டிசைனில் உள்ள இஸ்ஸுஸ் பற்றி விவாதித்தோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் தியரியையும் எக்ஸ்ட்டென்ட் செய்துள்ளோம் மேலும் இதைப் பற்றிய இன்சயிட் பெறுவதற்கு பங்க்ஷனல் டிபென்டென்சிகளுடன் உண்மையில் செயல்படும் அல்காரிதம்களைப் பற்றி அடுத்த மாட்யூலில் தொடருவோம்